இந்த பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு மீண்டும் வருக நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் முந்தைய தொகுதியில் பிராட்பேண்ட் மின்மறுப்பு பொருத்தம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை மின்மறுப்பு பொருத்தத்தைப் பெறுவதற்கு கால் அலை மின்மாற்றிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பற்றி நாம் பேசினோம் ஆனால் கால் அலை மின்மாற்றிகள் மிக உயர்ந்த அலைவரிசையை வழங்க முடியாது என்பதையும் நாங்கள் பார்த்தோம் அவற்றுக்கு அவற்றின் அலைவரிசையின் வரம்புகள் உள்ளன மற்றும் முந்தைய தொகுதியில் நான் பரிந்துரைத்த வழிகளில் ஒன்று அலைவரிசையை அதிகரிப்பது என்பது பரிமாற்றக் கோடுகளின் பல பிரிவுகளைக் கொண்டிருக்கலாம் எனவே அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் 1 வது சிக்கல் நம்மிடம் பல பிரிவு மின்மாற்றிகள் இருந்தால் இந்த பல பிரிவுகளை நாம் வரைய முடிந்தால் நம்மிடம் பரிமாற்றக் கோட்டின் 2 பிரிவுகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் ஒன்று சிறப்பியல்பு மின்மறுப்பு z1 மற்றொன்று சிறப்பியல்பு மின்மறுப்பு z2 ஐக் கொண்டுள்ளது ஒன்றுக்கொன்று அடுக்கில் இணைக்கப்பட்டுள்ளது v1 என்று வைத்துக்கொள்வோம் சரி எனவே இது சந்தி 1 சந்தி 2 இப்போது நாம் இருந்தால் மற்றும் காமா இன் என்று சொல்வது முதல் பகுதிக்கு முன் உள்ள உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் மன்னிக்கவும் இது இங்கே உள்ளது முதல் பகுதிக்கு முன்பு காமா இருக்கும் இடம் இதுதான் இப்போது முதல் சிக்கல் என்னவென்றால் முதல் பகுதிக்குள் ஒரு இன்சிடண்ட் அலை a1 இருப்பதாக வைத்துக்கொண்டால் அது இந்த சந்திப்பிலிருந்து பிரதிபலிக்கும் சில சம்பவ அலைகள் இந்த சந்திப்பிலிருந்து பிரதிபலிக்கும் ஒரு அலை b1 ஐ உருவாக்குகின்றன அவற்றில் சில இரண்டாவது சந்திப்புடன் தொடரும் a2 பிரதிபலிப்புக்குப் பிறகு b2 இருக்கும் இப்போது இது வரை இருந்திருந்தால் மட்டுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சிக்கல் எழுகிறது நாம் மீண்டும் சுற்றுக்குச் செல்ல முடிந்தால் இந்த பிரதிபலித்த அலை b2 கூட இருக்கும் என்ற சிக்கல் எழுகிறது இந்த b2 மீண்டும் பிரதிபலிக்கும் வாய்ப்பு உள்ளது இங்கே பிரச்சினை உள்ளது இப்போது இந்த பிரதிபலித்த அலை மேலும் பிரதிபலிக்கும் அலை அது ஒரு முடிவற்ற செயல்முறையாக இருக்கும் நாம் பார்ப்பது போல் இது மிகவும் சிக்கலானதாகிவிடும் இப்போது அதற்கு பதிலாக ஒவ்வொரு இன்சிடண்ட் அலைக்கும் ஒரே ஒரு நிலை பிரதிபலிப்புக்கு உட்படுகிறது என்று சொல்லும் ஒருவித சாத்தியம் இருந்தால் இது இந்த சந்திப்பிலோ அல்லது இந்த சந்திப்பிலோ பிரதிபலிக்கிறது பல திருத்தங்கள் எதுவும் நடக்கவில்லை பின்னர் இந்த உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான நம் வெளிப்பாடு மிகவும் எளிதாகிறது உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான இந்த வெளிப்பாட்டைக் கண்டுபிடிப்பதே இங்கே சிக்கலைக் காண்க காமாவுக்கு ஒரு எளிய வெளிப்பாட்டை நாம் கொண்டிருக்க முடிந்தால் பிரிவுகளை வடிவமைப்பது எளிதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் மிகவும் கடுமையான பகுப்பாய்வை விரும்பினால் காமாவுக்கு சரியான முறையில் வரையறுக்கப்பட்ட மூடிய வடிவ தீர்வுகளை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் சில நிபந்தனைகள் இருந்தால் இரண்டாம் நிலை பிரதிபலிப்புகளை நாம் புறக்கணிக்க முடியும் என்றால் ஒருவேளை நாம் பார்ப்பது போல் காமாவுக்கு ஒரு எளிய வெளிப்பாட்டைப் பெறலாம் இப்போது இதைச் செய்ய அனுமதிக்கும் நிபந்தனை z1 z2 ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருக்கும்போது இருக்கும் அவை நெருக்கமாக இருக்கும்போது இந்த இரண்டாம் நிலை பிரதிபலிப்பு குறைவாக இருக்கும் எனவே நம் படத்திற்க்கு திரும்பிச் செல்ல முடிந்தால் ஒரு புதிய படத்தை வரைகிறேன் ஆகவே பண்பு மின்மறுப்பு z1 உடன் ஒரு பரிமாற்றக் கோடு மற்றும் மற்றொரு சிறப்பியல்பு மின்மறுப்பு z2 V2 என்பது சந்தி 2 V2 இல் உள்ள நிகழ்வு அலை இது சந்தி 2 இல் பிரதிபலித்த அலை V1 என்பது சந்தி 1 இல் உள்ள நிகழ்வு அலை V1 என்பது சந்தி 1 இல் பிரதிபலித்த அலை இப்போது இந்த புள்ளி 0 என நாம் கருதினால் இந்த கட்டத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு தோற்றம் இருக்கும் குறிப்பு அமைப்புக்கு இந்த சந்தி 2 L ஆக இருக்கும் இந்த சந்திப்பு 2 அந்த அமைப்பின் மூல புள்ளியாக இருக்கும்போது இந்த சந்தி 1 -L ஆக இருக்கும் சரி இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பில் 0 இன் v1 சந்தி 1 தோற்றம் இது v1 க்கு சமமாக இருக்கும் மேலும் v2 இன் அடிப்படையில் வழங்கப்படும் நாம் பார்த்த i10 வித்தியாசம் இதை இதுபோன்று கொடுக்கலாம் எனவே இது தெரியும் என்று நம்புகிறேன் எனவே 0 இன் i1 என்பது பொருத்தமான ஒருங்கிணைப்பு மாற்றங்களுடன் L இன் i2 மற்றும் பின்னர் காமா இன் ஆகும் இது d1 மீது d1 என வரையறுக்கப்படுகிறது இந்த வரையறையுடன் 1 காமாவை v1 இல் v2 க்கு சமமாக எழுதலாம் எனவே 1 காமாவில் 1 காமாவில் நாம் காணக்கூடிய 2 வெளிப்பாடுகள் இவை இந்த வெளிப்பாடுகளின் விகிதத்தை எடுத்துக் கொண்டால் 1 காமா மீது 1 காமா z1 பை z2 க்கு சமமாக இருக்கிறது காமா inஐ தீர்க்கும்போது இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறது காமா 21 இந்த வெளிப்பாட்டிற்கு சமமாக இருக்கிறது இப்போது இது நிச்சயமாக காமாவுக்கான முழுமையான வெளிப்பாடு ஆகும் இந்த z2 z1 இன் மதிப்புகள் என்ன என்பதில் எந்தவிதமான அனுமானங்களும் இல்லை Z1 z2 இன் எந்த மதிப்புகளுக்கும் நீங்கள் அதே வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் நிச்சயமாக இந்த வெளிப்பாடு 2 பிரிவுகள் இருக்கும்போதுதான் நடக்கிறது மூன்றாவது பகுதியைக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் அதே செயல்முறைக்கு நாம் செல்ல வேண்டும் மூன்றாவது பகுதிக்கான செயல்முறையை மீண்டும் செய்ய வேண்டும் மேலும் அதிக எண்ணிக்கையில் பிரிவுகள் இருந்தால் இந்த வெளிப்பாடு மேலும் சிக்கலானதாக மாறும் நீங்கள் ஒரு கடுமையான தீர்வை விரும்பினால் அதை முழுமையாக தீர்க்க வேண்டும் ஆனால் z2 z1 க்கு இடையில் பொருந்தாத தன்மை சிறியதாக இருந்தால் வேறு தீர்வைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் தீர்வு என்னவென்றால் இந்த அளவு காமா 21 இது z2 z1 இன் வேறுபாட்டைப் பொறுத்தது Z2 z1 வேறுபட்டதல்ல எனில் z2 z1 க்கு மிக அருகில் உள்ளது காமா இன்ஐ தோராயமாக இதைப் போல எழுதலாம் Z2 z1 க்கு மிக நெருக்கமாக இருக்கும்போது என்ன நடக்கும் பின்னர் இந்த காமா 21 சிறியது எனவே இந்த வெளிப்பாடு காமா L காமா 21னின் அளவு இன்னும் சிறியதாக இருக்கும் ஏனெனில் காமா L 1 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் எனவே இந்த வெளிப்பாடு உண்மையாக இருந்தால் இந்த வெளிப்பாட்டை இந்த படிவத்துடன் எளிமைப்படுத்தலாம் இப்போது இந்த வெளிப்பாட்டின் முக்கியத்துவம் என்ன இது நிச்சயமாக இரண்டு அளவுகளின் எளிமைப்படுத்தப்பட்ட தொகை ஆனால் இந்த வெளிப்பாட்டின் இயற்பியல் முக்கியத்துவத்தை நாம் காண விரும்பினால் நீங்கள் நம் சுற்றுக்குச் திரும்பச் செல்லலாம் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் காமா என்பது 2 பிரதிபலிப்புகளின் கூட்டுத்தொகை ஆகும் ஒன்று இந்தச் சந்தியில் நிகழ்ந்த பிரதிபலிப்பு இது இந்தச் சொல்லைக் கணக்கிடுகிறது மற்றொன்று இந்தச் சந்தியில் நடக்கும் பொருந்தாத தன்மை இப்போது இந்த வெளிப்பாடு நன்கு அறியப்பட்டதாகும் பிரதிபலிப்பு குணகம் முகம் இரண்டு முறை மாற்றப்படுவதைக் கண்டோம் இது ஒரு பரிமாற்றக் கோடு வழங்கிய முகம் மாற்றத்தின் இரு மடங்கு மற்றும் கோட்பாட்டிலிருந்து வருகிறது காமா 21 என்பது இந்த z1 க்கு இடையில் பொருந்தாத காரணியாகும் இந்த பரிமாற்றக் கோடு z1 என்ற சிறப்பியல்பு மின்மறுப்பைக் கொண்டுள்ளது மற்றும் சிறப்பியல்பு மின்மறுப்பு z2ஐ கொண்ட இந்த பரிமாற்றக் கோடு ஆகும் Z1 z2 க்கு சமமாக இருந்தால் காமா காமா L j2 பீட்டா L க்கு சமம் என்பதை நினைவில் கொள்க இதை நாம் செய்யக்கூடிய காரணம் என்னவென்றால் ஒற்றை நிலை பிரதிபலிப்பை மட்டுமே நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அதாவது z1 z2 மற்றும் பிற பிரதிபலிப்பு குறைந்த மட்டத்தில் பொருந்தாததால் ஒரு பிரதிபலிப்பு நிகழ்கிறது எனவே எளிமைப்படுத்தும் போது நிகழக்கூடிய இரண்டாவது பிரதிபலிப்பை நாம் கருத்தில் கொள்ளவில்லை அதாவது பிரதிபலித்த அலை சந்திப்பில் மீண்டும் பிரதிபலிக்கப்படும் எனவே இதுதான் நாம் உருவாக்கும் எளிமைப்படுத்தல் z1 z2 க்கு இடையிலான பொருந்தாத தன்மை மிகச் சிறியதாக இருப்பதால் அது செல்லுபடியாகும் என்று நாங்கள் சொல்கிறோம் இப்போது இந்த எளிய வெளிப்பாடு எங்களிடம் இருப்பதால் இது போன்ற இரண்டு பிரிவுகள் இல்லாதபோது நிலைமையைப் பெறுவது மிகவும் எளிதாகுகிறது ஆனால் n பிரிவுகள் ஒன்றுக்கொன்று அடுக்கப்பட்டவாறு இருக்கின்றன N பிரிவுகள் அடுக்கில் இருக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இவை ஒன்றுக்கொன்று அடுக்கப்பட்ட பரிமாற்றக் கோடுகளின் n பிரிவுகள் இது உள்ளீட்டு பிரிவு Znனின் கடைசி பகுதி Rn குறைவாக உள்ளது காமா இன்ஸ் என்பது பல்வேறு பிரிவுகளின் சந்திப்புகளில் உள்ள பிரதிபலிப்பு குணகங்களாகும் இப்போது இங்கே அனைத்து பிரிவுகளும் ஒரே மாதிரியான மின் நீளங்களைக் கொண்டுள்ளன என்று கருதுகிறோம் இது பீட்டா 1 L 1 ஆல் வழங்கப்படுகிறது பீட்டா 2 L 2 பீட்டா 3 L 3 க்கு சமம் உதாரணத்திற்கு தீட்டா என்று வைத்துக்கொள்வோம் இப்போது ஒவ்வொரு பிரிவிலும் முந்தைய பிரிவில் விவாதித்த சூத்திரத்தைப் பயன்படுத்தினால் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று நாம் கருதுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் 1 jp தீட்டாவில் காமா 10 காமாவுக்கு சமமான 0 தீட்டாக்களில் காமாவுக்கு சமமான அந்த உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் உள்ளது எனவே இது வெளிப்பாடு எனவே இது காமா இன் 1 போன்றது இது இந்த கட்டத்தில் பிரதிபலிப்பு குணகம் ஆகும் இது மொத்தமாக பெருக்கி j2 தீட்டாவாக உயர்த்தப்படுகிறது தீட்டா என்பது இந்த பிரிவின் மின் நீளம் மற்றும் அனைத்து பிரிவுகளின் மின் நீளம் ஆகும் காமா 1 என்பது இந்த தொடக்க பிரிவுகளான z0 z1 க்கு இடையில் பொருந்தாதது எனவே காமா 10 z1 z0 இல் z1 z0 க்கு சமம் எனவே இந்த வெளிப்பாடு எங்களிடம் உள்ளது இப்போது காமா இன் 1 தன்னை மேலும் விரிவாக்க முடியும் எங்களிடம் காமா 10 காமா 21 j2 theta gamma in2 க்கு j4 தீட்டாவாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவே அதே சூத்திரத்தைப் பின்பற்றுவதில் காமாவை விரிவாக்குவதன் மூலம் நான் பெற்றுள்ள இந்த வெளிப்பாடு மேலும் இந்த வெளிப்பாட்டைப் பெறுகிறேன் இப்போது நான் இந்த காமாவை 2 இல் மேலும் அதே சூத்திரத்தின்படி விரிவுபடுத்தினால் நான் இதை சமமாகப் பெறுகிறேன் எனவே எல்லா n பிரிவுகளுக்கும் நான் இதைத் தொடரலாம் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இந்த சக்தி இந்த மின் அடுக்கு தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே n பிரிவுகளுக்கு இந்த காமா 10 சொற்கள் இருக்கும் இந்த பொது சூத்திரத்தை என்னால் எழுத முடியும் இந்த காமா n சொற்கள் இப்படி கொடுக்கப்பட்டுள்ளன அல்லது வெறுமனே நான் அதை ஒரு கூட்டு வடிவத்தில் எழுத முடியும் எனவே இது சூத்திரம் இறுதியாக நாம் பெற்றுள்ளோம் இங்கே நாம் வெறுமனே இந்த காமாக் 1 ஐ எழுதுவதற்கு பதிலாக இதை நான் k உடன் மாற்றியுள்ளேன் அதாவது பொருந்தாத வெளிப்பாடு இதை மாற்றியமைக்கிறது வசதிக்காக இதை பின்னர் பார்ப்போம் ஆகவே அடுக்கில் n பிரிவுகள் இணைக்கப்பட்டுள்ளபோது உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான பொதுவான சூத்திரம் இதுவாகும் இந்த வெளிப்பாடுகளின் தாக்கங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே நம் ஸ்லைடிற்கு திரும்பிச் செல்ல முடிந்தால் முதலில் நாம் பார்ப்பது இது ஒரு ஃபோரியர் தொடரின் வெளிப்பாடு இது ஃபோரியர் தொடரின் அதே வெளிப்பாட்டைக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு ஃபோரியர் தொடர் இது உண்மைதான் ஏனெனில் தீட்டாவின் செயல்பாடான இந்த காமா k வை நீங்கள் காண முடியும் என்பதால் பை மூலம் தீட்டாவின் ஒவ்வொரு அதிகரிப்புக்கும் பிறகு காமா k தன்னை மாற்றிக் கொள்ளும் இப்போது இந்த முடிவிலிருந்து நாம் பெறக்கூடிய 2 வது முடிவு என்னவென்றால் மைய அதிர்வெண் தீட்டா 5 க்கு 2 இல் இருக்கும் தீட்டா 0க்கு சமமாக இருக்கும் போது இது f 0 க்கு ஒத்ததாக இருக்கும் அதாவது bcல் bc தீட்டாவில் இருக்கும் காமா rl z0 பை rl z0 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குத் தெரிந்தபடி முந்தைய ஸ்லைடிற்குச் சென்றால் n பிரிவுகள் இருந்தாலும் கூட உள்ளீட்டிலிருந்து வெளியீட்டிற்கு bc யில் இருந்தால் அது ஒரு குறுகிய வரியாக இருக்கும் எனவே bc யில் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் rl z0 இல் rl z0 ஆக இருக்கும் அதனால்தான் நான் இங்கே bc காமாவில் உள்ள தீட்டாவை எழுதியுள்ளேன் இது எளிய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் இது திருப்தி அடைய வேண்டும் இது திருப்தி அடையவில்லை என்றால் எங்கள் கோட்பாட்டில் ஏதேனும் தவறு இருக்க வேண்டும் அதை ஒரு எல்லை நிபந்தனையாகப் பயன்படுத்துவோம் இது ஒரு சரியான உறவு இது திருப்தி அடைய வேண்டும் எனவே நம் வெளிப்பாடு இதை திருப்திப்படுத்துகிறதா இல்லையா என்று பார்ப்போம் முந்தைய வரியிலிருந்து நாம் காணக்கூடியது போல bc யில் நாம் இப்போது உருவாக்கிய வெளிப்பாட்டுடன் சென்றால் தீட்டாவில் சமமான சிக்மா k 02 n காமா k e j2 k தீட்டாவிற்கு உயர்த்தப்பட்டது பின்னர் bc யில் இது காமா kக்கு சமம் இந்த சுருக்கத்தை நாங்கள் செய்தால் இது இந்த வெளிப்பாட்டிற்கு சமமானதல்ல என்பதைக் காண்போம் ஏதோ தவறு நடந்துள்ளது நம் கோட்பாட்டில் ஏதோ தவறு இது நடப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த சிறிய ஒற்றை பிரதிபலிப்பு தோராயத்தை நாம் செய்துள்ளோம் அதனால்தான் முழுமையான மூடிய வடிவ வெளிப்பாடு இருந்தால் இந்த ஒழுங்கின்மை நிகழ்ந்திருக்காது ஆனால் இந்த ஒற்றை பிரதிபலிப்பு வெளிப்பாட்டின் காரணமாக இது நடக்கிறது என்று கருத்தில் கொண்டுள்ளோம் எனவே ஒற்றை பிரதிபலிப்புக் கோட்பாட்டின் நம் கருத்தை நாம் மாற்ற மாட்டோம் ஆனால் இந்த காமா k க்கான வெளிப்பாட்டை நாம் மாற்றுவோம் நான் சொல்வது என்னவென்றால் நாம் இதுவரை பயன்படுத்திய காமா k காமா k வுக்கான வெளிப்பாடு இது போன்றது இதை நாம் தோராயமாக மதிப்பிடலாம் மீண்டும் ஒவ்வொரு தொடர்ச்சியான தங்குதலுக்கும் பொருந்தாதது என்றால் அதாவது zk 7 zk 1 அதிகமாக இல்லை இந்த தோராயத்தை நாம் செய்யலாம் இதை மேலும் எளிமைப்படுத்தலாம் லாகர்தமிக் தொடரின் முதல் சொல்லைப் பயன்படுத்துகிறோம் இங்கே Ln என்பது லாகர்தமிக் தொடரைக் குறிக்கிறது எனவே நான் இதைச் சேர்த்தால் அது lk zk மற்றும் 1 இல் zk க்கு வெளியே வரும் எனவே இது ஒரு கணித கையாளுதல் ஆனால் ஒரு சிறிய பொருந்தாத தன்மை இருந்தால் எங்கள் காமா kஐ உண்மையில் இந்த உறவால் தோராயமாக மதிப்பிட முடியும் என்பதை சோதனைகளிலிருந்து நாம் காண்கிறோம் ஒரு சுய நிலையான தீர்வைப் பெறுவதற்கு நாம் அதை எடுத்துக்கொள்வோம் இது தீர்வு bc இப்போது நாம் இந்த வெளிப்பாட்டை காமா Sk யிற்காகப் பயன்படுத்தினால் பின்னர் காமாவுக்கான நம் வெளிப்பாட்டிற்குச் சென்றால் ஸ்லைடுகளுக்குத் திரும்பிச் செல்ல முடிந்தால் இது பெருக்கல் ஆகும் லாகர்தமிக் தொடருக்கான கூட்டுத்தொகை ஒரு தயாரிப்புக்கு மாறும் இது பாதிக்கு சமம் இந்த தயாரிப்பை நாங்கள் எடுத்துக் கொண்டால் விதிமுறைகள் ஒருவருக்கொருவர் ரத்துசெய்யப்படும் நாம் z0 இல் lnzl உடன் வெறுமனே விடப்படுவோம் இது இந்த வெளிப்பாட்டிற்கு ஏறக்குறைய சமமானதாகும் இது காமா l க்கு சமம் எனவே இப்போது நாம் சுய நிலையான தீர்வைப் பெற்றுள்ளோம் சுருக்கமாக இந்த தொகுதியிலிருந்து 2 விஷயங்களைக் காண்கிறோம் முதலாவது பல்வேறு சந்திப்புகளில் ஒற்றை பிரதிபலிப்பு என்ற கருத்து அதாவது இன்ஸிடண்ட் அலை மட்டுமே பிரதிபலிக்கிறது பிரதிபலித்த அலை மீண்டும் பிரதிபலிக்காது இந்த ஒற்றை பிரதிபலிப்புக் கோட்பாட்டின் அடிப்படையில் இரண்டாவது n டிரான்ஸ்மிஷன் லைன் நிலைகளின் அடுக்கின் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகத்திற்கான மிக எளிய வெளிப்பாட்டைப் பெற்றுள்ளோம் தீர்வைச் செய்யும்போது தீட்டாவில் காமாவுக்கான வெளிப்பாட்டைக் கண்டுபிடிக்கும் போது காமா k இன் மதிப்பில் ஒரு சிறிய கணித கையாளுதலைச் செய்ய வேண்டியிருந்தது Z இன் நேரியல் உருமாற்றத்தால் மட்டும் எடுப்பதற்கு பதிலாக நாம் காமா k இன் ஒரு லாகர்தமிக் தோராயத்தை செய்ய வேண்டியிருந்தது இதை நாம் செய்ய வேண்டிய காரணம் காமா k க்கு ஒரு சுய நிலையான தீர்வைப் பெற வேண்டியிருந்தது இதன் மூலம் இப்போது தீட்டாவில் காமாவுக்கான முழுமையான வெளிப்பாட்டைப் பெறுகிறோம் ஆனால் நம் வடிவமைப்பு செயல்முறை இன்னும் செய்யப்படவில்லை சிறப்பியல்பு மின்மறுப்பு z1 z2 z3 zx உடன் n பிரிவுகள் இருக்கும்போது தீட்டாவில் காமாவுக்கான ஒரு வெளிப்பாட்டைக் கண்டுபிடித்தோம் ஆனால் எங்கள் முக்கிய சிக்கல் ஒரு குறிப்பிட்ட பிரதிபலிப்பு குணக்கத்திற்கு கொடுக்கப்பட்ட தலைகீழ் z1 z2 z3 zx ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே இது ஒரு வடிவமைப்பின் அடிப்படை சிக்கல் மற்றும் அதைச் செய்வதற்கான வழி நாம் வழக்கமாகப் பின்பற்றுவது சில முன்மாதிரி செயல்பாடுகளைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த கணித முன்மாதிரி செயல்பாடுகளின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகளை நாம் நமது வெளிப்பாடுகளுடன் ஒப்பிட்டுப் பார்ப்போம் 2 ஐ சமன் செய்துள்ளோம் இதனால் முன்மாதிரி செயல்பாட்டிலிருந்து zk இன் மதிப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் எனவே இதை அடுத்த தொகுதியில் நாம் பார்ப்போம்